இன்றைய பாடத்தில் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளை மதிப்பாய்வு செய்வோம் நீங்கள் அனைவரும் ஒரு கட்டத்தில் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் படித்து இருப்பீர்கள் எனவே இது எளிதான புதுப்பிப்பாக இருக்கும் எனவே நாம் பார்க்கும் தலைப்புகள் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளிலிருந்து தொடங்கி பின்னர் பௌண்டரி கண்டிஷன்ஸ் செல்கிறோம் எனவேஎலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் சிக்கலில் அதை முழுமையாக தீர்க்க நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளை நான் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் பௌண்டரி கண்டிஷன்ஸ் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம் எனவே இவை இரண்டும் இன்றியமையாதவை பின்னர் நாம் சக்தி பாயின்டிங் வெக்டர் மற்றும் அது போன்ற கருத்துக்கள் மற்றும் ஒரு தேற்றம் ஆகியவற்றை இளங்கலை பாடத்திட்டத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம் அல்லது பார்த்திருக்காத இரண்டு கோட்பாடுகளைப் பார்ப்போம் இது யூனிகியூனஸ் மற்றும் இகுவெளன்ஸ் கோட்பாடுகளைப் பற்றியது எனவே இந்த படத்தில் நாம் முன்னேறும்போது பிஸிக்கல் குவான்டிடிஸ் கரன்ட்ஸ் மற்றும் சார்ஜ் ளுக்காக எழுதப்பட்ட சமன்பாடுகள் உள்ளன என்பதை நீங்கள் மனதில் கொள்ள விரும்புகிறேன் நாம் அதை பொதுமைப்படுத்த முயற்சிப்போம் அதை ஒரு கணித வழியில் உருவாக்குங்கள் இது நமக்கு அதிக சக்தியைத் தரும் அந்த சமன்பாடுகள் எப்போதுமே பிஸிக்கல் பொருளைக் கொண்டிருக்கவில்லை ஆனால் அதிலிருந்து நாம் பெறும் கணித சக்தி சில சிக்கல்களைத் தீர்க்க உதவுகிறது மேலும் இது எடுத்துக்காட்டாக இகுவெளன்ஸ் கோட்பாடுகளில் செய்யப்படும் எனவே நீங்கள் அனைவரும் அறிந்த மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளுடன் தொடங்குவோம் எனவே எடுத்துக்காட்டாக மேக்ஸ்வெல் ஹெர்ட்ஸ் ஃபாரடே ஆம்பியர் Maxwell Hertz Faraday Ampere இவர்கள் அனைவரும் செய்திருக்கும் அந்த நேரத்தில் உண்மையான மதிப்புமிக்க பிஸிக்கல் குவான்டிடிஸ் பணிபுரிந்திருக்கும் என்று சொல்ல ஆரம்பிக்கும் சோதனைகள் உடன் ஆரம்பிப்போம் ஏனென்றால் அதை நீங்கள் ஒரு ஆய்வகத்தில் அளவிடுகிறீர்கள் நீங்கள் மின்னழுத்தத்தை அளவிடுகிறீர்கள் கரண்டை அளவிடுகிறீர்கள் ஆய்வக வலதுபுறத்தில் நீங்கள் சிக்கலான அளவை அளவிடவில்லை இது பின்னர் கணித சுருக்கமாகும் எனவே ஸ்கிரிப்ட் Eமற்றும் ஸ்கிரிப்ட் H போன்ற சற்றே வித்தியாசமான சின்னத்தால் இந்த உண்மையான மதிப்புமிக்க பிஸிக்கல் குவான்டிடிஸ் களை நான் குறிக்கிறேன் எனவே இவை உண்மையான அளவுகள் என்று உங்களுக்குச் சொல்லவும் முந்தைய பாடத்தில் இருந்து பார்த்தபடி மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் இந்த நான்கு இல்லாமல் இருந்தன நீல எழுத்துருவில் உள்ள சொற்கள் கருப்பு எழுத்துருவில் உள்ள அனைத்தையும் நாம் அனைவரும் ஏற்கனவே அறிவோம் எனவே காந்தப்புலத்தின் மாற்ற விகிதம் மற்றும் பல இடப்பெயர்வு மின்னோட்டம் உள்ளது அவை அனைத்தும் நமக்குத் தெரிந்தவை எனவே நீல எழுத்துருக்கள் இல்லாமல் இந்த நான்கு முதல் நான்கு சமன்பாடுகளைப் பார்த்தால் இந்த சமன்பாடுகளில் ஒருவித சமச்சீரற்ற தன்மை உள்ளது ஏனென்றால் நான் விகிதத்தைப் பார்த்தால் மின்சார புலத்தின் கர்ல் குறிக்கிறது காந்தப்புலத்தின் மாற்ற விகிதம் உள்ளது வேறு எந்த வெளிப்பாடும் இல்லை அதேசமயம் இரண்டாவது சமன்பாட்டில் உள்ளது மின்சார புலம் மற்றும் மின்னோட்டத்திற்கு விகிதாசார மாற்ற விகிதம் உள்ளது எனவே அதில் ஒருவித சமச்சீரற்ற தன்மை உள்ளது எனவே இந்த சமச்சீரற்ற தன்மையை சரிசெய்ய எங்களுக்கு சில கணித சக்தியைக் கொடுக்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்றால் மின்சார புலம் மற்றும் காந்தப்புல சமச்சீர் ஆகியவற்றுக்கு இடையிலான இந்த உறவுகளை உருவாக்குவதற்கு அளவுகளில் சேர்க்கிறோம் அந்த அளவுகள் என்ன J ஒரு மின்சாரமாக இருந்தால் M என்பது ஒரு மாணவர் காந்தம் காந்த மின்னோட்டம் மற்றும் மின்சார சார்ஜ் என்றால் என்பது ஒரு மாணவர் காந்த சார்ஜ் இப்போது நாம் சொல்வது இவை பிஸிக்கல் குவான்டிடிஸ் அல்ல குறைந்தபட்சம் காந்தக் சார்ஜ் ஒரு பிஸிக்கல் குவான்டிடிஸ் ஆக இருக்கக்கூடாது ஆனால் உண்மையில் காந்த சார்ஜ் இல்லை என்பதற்கு தத்துவார்த்த காரணங்கள் எதுவும் இல்லை எனவே உங்களில் யாராவது அதைக் அங்கு கண்டு பிடித்தாள் உங்களுக்காக ஒரு நோபல் பரிசு காத்திருக்கிறது எனவே இவை நாம் விடைதேட போகும் கேள்விகள் உண்மையில் டைராக் ஒரு கட்டுரையில் இங்கு ஒரு காந்தக் சார்ஜ் இருக்க வேண்டும் என்பதை கணித ரீதியாகக் காட்டி இருக்கிறார் ஆனால் நாம் அதை கண்டுபிடிக்கவில்லை எனவே நீங்கள் ஆர்வமாக இருந்தால் அதைப் பற்றி மேலும் படிக்கலாம் பின்னர் மற்றொரு சமன்பாடு உள்ளது இது மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளுடன் பயன்படுத்தப்படுகிறது இது சார்ஜ் ற்கான தொடர்ச்சியான உறவாகும் எனவே இந்த சமன்பாடுதான் நான் இங்கே கீழே எழுதியுள்ளேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த சமன்பாடு முதல் நான்கு சமன்பாடுகளிலிருந்து இன்டிபென்டன்ட் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அதை பெறலாம் அதை எவ்வாறு பெறுவோம் மாணவர் இரண்டாவது சமன்பாட்டின் டைவர்ஜன்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது டைவர்ஜன்ஸ் சமன்பாட்டினை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே நான் இங்கே இரண்டாவது டைவர்ஜன்ஸ் சமன்பாட்டினை எடுத்துக் கொண்டால் இந்த முழு சமன்பாட்டையும் நான் செய்தால் எனவே எந்தவொரு வெக்டர் H க்கும் இது அடையாளத்திற்கு சமம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே அதுதான் இடது கை புறம் 0 ஆகவும் வலது புறம் தற்போதைய வெளிப்பாட்டை மற்றும் யை இங்கே காணலாம் எங்கள் கூலம்பின் Coulomb's சமன்பாட்டைப் பயன்படுத்தி மாற்றலாம் எனவே இது உங்கள் தொடர்ச்சியான சமன்பாடு இது வசதிக்காக தனித்தனியாக எழுதப்பட்டுள்ளது ஆனால் இது மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் மற்றும் வெக்டர் கால்குலஸில் இருந்து வருகிறது எனவே நாம் என்ன செய்தோம் என்பதைச் சுருக்கமாகக் கூறினாள் கணித வசதிக்காக இந்த இரண்டு புதிய அளவுகளையும் இங்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம் மேலும் நமக்கு ஒரு வகையான சமச்சீர் வழங்குவதும் ஆகும் நான் மின்சார மற்றும் காந்தத்தை பரிமாறிக்கொண்டால் மின்சார புலம் மற்றும் காந்தப்புலம் ஒன்றுக்கொன்று மாறக்கூடியது காந்த மற்றும் மின்சார கரன்ட்ஸ் காந்த மற்றும் மின்சார சார்ஜ் பரிமாறிக்கொள்ள வேண்டும் இதை நான் ஒரு உண்மையான வாழ்க்கை சிக்கலாக மாற்றும்போது நான் பிஸிக்கல் குவான்டிடிஸ் பற்றி பேசவில்லை என்பதை உறுதி செய்வேன் எனவே ஒரு கூடுதல் படி நான் கவனித்துக்கொள்ள வேண்டியது நாம் சரியாகச் செய்வோம் இந்த பண்புகளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பது மீதமுள்ள பாடங்களில் தெளிவாகத் தெரியும் எனவே அவை உங்கள் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதற்கு ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த பாடத்திட்டத்தில் நாம் மிகவும் சிக்கலான கணக்கீடுகளை செய்வோம் ஆனால் ஒரு எளிய அலை உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளை வெற்றிடத்தில் எழுதியுள்ளேன் மற்றும் வெற்றிடத்தில் ஆதாரங்கள் அல்லது சார்ஜ் இல்லை எந்த ஆதாரங்களும் இல்லை என்றால் 0 ஆகும் மற்றும் சார்ஜ் 0 என்றும் மின்னோட்டமும் 0 எனவே இரண்டு எளிய சமன்பாடுகள் அவற்றை எப்படியாவது இணைத்து எனக்கு ஒரு சமன்பாட்டைக் கொடுக்க விரும்புகிறேன் எனவே இந்த நான்கு சமன்பாடுகளை நாம் அனைவரும் முன்பு பார்த்திருக்கிறோம் Dமற்றும் E B மற்றும் H ஆகியவற்றுக்கு இடையேயான உறவைச் சொல்லும் இரண்டு கூடுதல் உறவுகள் உள்ளன அவை கான்ஸ்டியூட்டிவ் ரிலேஸன் என்று அழைக்கப்படுகின்றன அது வெற்றிடம் என்பதால் இது மிகவும் எளிதானது அதனுடன் தொடர்புடையது மற்றும் கடினம் அல்ல எனவே நான் இங்குள்ள முதல் இரண்டு சமன்பாடுகளிலிருந்து மாறிகள் ஒன்றை அகற்ற விரும்புகிறேன் என்று சொல்லலாம் எனவே இரண்டு சமன்பாடுகள் மற்றும் இரண்டு மாறிகள் போன்றது இரண்டு மாறிகள் இந்த முதல் இரண்டு சமன்பாடுகளைப் பார்த்தால் இந்த சமன்பாடுகளில் உள்ள இரண்டு மாறிகள் என்ன மாணவர் R மற்றும் t r மற்றும் t ஸ்பேஸ் மற்றும் நேரத்தின் ஒரு கட்டத்தில் உண்மை என்று சமன்பாட்டை நான் சொல்கிறேன் ஆனால் ஸ்பேஸ் மற்றும் நேரத்தின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் எனக்குத் தெரியாத 2 மாறிகள் யாவை E மற்றும் H அல்லது E மற்றும் B மின்சார புலம் காந்தப்புலம் இது எனக்குத் தெரியாது நான் கணக்கிட விரும்புகிறேன் எனவே எந்தவொரு cem எடுத்துக்காட்டுக்கும் இது பொதுவான யோசனையாக இருக்கும் நான் மின்சார புலம் காந்தப்புலம் சில சார்ஜ் விநியோகம் கரன்ட்ஸ் விநியோகம் பௌண்டரி கண்டிஷன்ஸ் ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் எனவே எனக்கு 2 மாறிகளில் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன எனவே கொள்கையளவில் நான் அவற்றை தீர்க்க முடியும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் வெக்டர் கால்குலஸிலிருந்து சில பண்புகளைப் பயன்படுத்துவோம் எனவே முதல் சமன்பாட்டின் கர்ல் இங்கேயே சொல்லலாம் எனவே சரிதானே இப்போது வெக்டர் கால்குலஸிலிருந்து உங்களுக்குத் தெரிந்த ஒரு நல்ல உறவு உள்ளது மாணவர் போதும் அதுதான் நமக்கு கிடைக்கிறது இப்போது இந்த இரண்டு வெளிப்பாடுகளில் ஏதேனும் ஒரு வெளிப்பாடு எளிமைப்படுத்தப்படுகிறதா மாணவர் முதல் ஒன்று முதல் வெளிப்பாடு எளிமை படுத்தப்படுகிறது Student இங்கே இருப்பதால் கூலொம்பின் லா Coulomb's law பயன்படுத்தப்படுகிறது மற்றும்D என்பது ஒரு மாறிலி மூலம் E உடன் தொடர்புடையது எனவே என்னவாகப் போகிறது மாணவர் 0 0 சரிதானே எனவே இந்த முழு வெளிப்பாடும் 0 எனவே இந்த முதல் வெளிப்பாட்டை குறைத்துள்ளோம் எனவே இடது புறம் ஆக மாறுகிறது ஒரு விரைவான சோதனை இடது புறம் இருப்பது ஒரு ஸ்கேலரா அல்லது ஒரு வெக்டாரா இங்கே இந்த வெளிப்பாடு இது ஒரு ஸ்கேலரா அல்லது ஒரு வெக்டாரா இந்த வெளிப்பாடு இங்கே ஒரு ஸ்கேலரா அல்லது ஒரு வெக்டாரா மாணவர் ஸ்கேலார் மாணவர் எனவே ஒரு வெக்டர் எவ்வாறு ஸ்கேலாருக்கு சமமாக இருக்கும் எனவே இடது கை புறத்தில் இருப்பது நிச்சயமாக ஒரு வெக்டர் வலது புறமும் ஒரு வெக்டர் இந்த பையன் இதை எவ்வாறு இயக்குகிறார் இது உண்மையில் இருக்கும் எனவே இந்த தோழர்கள் ஒவ்வொன்றாக செயல்பட்டு எனக்கு ஒரு வெக்டர் கொடுக்கும் ஒரு வெக்டர் ஸ்கேலார் மீது செயல்பட முடியும் ஆனால் இப்போது அது வெக்டர் மீது செயல்படுகிறது எனவே வெளியீடு ஒரு வெக்டர் ஆகும் எனவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய சோதனை இது பள்ளியைப் போலவே நாம் பரிமாண பகுப்பாய்வையும் செய்ய வேண்டும் எனவே எனக்கு இடது புறத்தில் ஒரு வெக்டர் உள்ளது நான் வலது புறத்தை எளிமைப்படுத்த வேண்டும் அதனால் நான் வலது புறத்தில் ஒரு கர்ல் எடுக்கப் போகிறேன் எனவே நான் டெல் del D மூலம் மைனஸ் டெல் del t வைத்திருப்பேன் டெல் del கிராஸ் ஆபரேட்டர் ஸ்பேஸ் மட்டுமே செயல்படுகிறது எனவே நான் அதை டைம் டிரைவேடிவ் முழுவதும் எடுத்துச் செல்ல முடியும் எனவே நான் ஒரு வைத்திருக்க போகிறேன் பின்னர் நான் என்ன செய்வது மேலும் எவ்வாறு எளிமைப்படுத்துவது என்னிடம் சொல்லும் உறவு எனக்கு இருக்கிறதா B க்கும் H க்கும் ஒரு உள்ள தொடர்பு எனவே இது அவ்வாறு ஆகிவிடும் இதை நான் இங்கு பயன்படுத்த முடியும் என எழுதலாம் இப்போது எனக்கு தெரியும் இந்த சமன்பாட்டால் இங்கே தொடர்புடையது எனவே இந்த வெளிப்பாடு மைனஸ் ஆகிவிடும் வேறு என்ன எனவே இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து ஒரு டிரைவேடிவ் வரும் எனவே இது ஆகிறது என்னிடம் என்ன மிச்சம் இருக்கிறது நான் க்கு பதிலாக மற்றும் இங்கு மாற்றி அமைத்து உள்ளேன் நான் இங்கே என்ன மீதி வைத்துள்ளேன் சரிதான் E எனவே இது எனக்கு வலது புறம் கிடைத்தது எனவே இது இங்கே இடது கை பக்கத்திற்கு சமம் பின்னர் ஸ்கொயர்டு எனவே இதை ஒரு பழக்கமான எளிமையான வடிவத்தில் எழுதுவோம் இந்த பக்கத்தை எடுத்துக் கொள்வோம் என்று ஒரு பரிமாண உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அதாவது பிஸிக்கல் ஒரு பரிமாணத்தில் மட்டுமே மாறுபடும் அந்த பரிமாணத்தை x ஆக எடுத்துக்கொள்வோம் எனவே அந்த விஷயத்தில் அதிகமான மின்சார புலம் என்பது x இன் செயல்பாடு மட்டுமே எனவே இந்த ஆபரேட்டர் x ஐப் பொறுத்தவரை பகுதி டெரிவேட்டிவ் ஆக மாறும் எனவே இதுவரை எனக்குக் கிடைத்ததை நான் எளிமைப்படுத்தினால் நான் பெறுவேன் இது அலை சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது என்று உங்களில் பலருக்குத் தெரியும்இது ஏன் அலை சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது மாணவர் இது ஒரு சமதள அலையை விவரிக்கிறது இது ஒரு சமதள அலையை விவரிக்கிறது இந்த சமன்பாட்டிற்கான தீர்வு என்ன என்பதை நாம் காணலாம் எனவே எடுத்துக்காட்டாக நான் இதைப் போன்ற cos ஒன்றை எடுத்துக் கொண்டால் cos நான் என்ன எழுத வேண்டும் மாணவர்Kx மைனஸ் அது ஒரு பை நாட் எனவே நான் x இல் இரண்டு டிரைவேடிவ் களை எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் நான் cos திரும்பப் பெறுவேன் சில மாறிலிகள் வரும் அதனால் நான் இடது புறத்தில் பெறுவேன் வலது புறத்தில் நான் என்ன பெறுவேன் நான் இங்கே மீண்டும் E ஐப் பெறுவேன் வலது புறம் நேரத்தைப் பொறுத்து இரண்டு டிரைவேடிவ் களை எடுத்துக்கொள்வேன் cos ஆனது sin ஆக மாறும் sin cosஆகிவிடும் நான் cos திரும்பப் பெறுவேன் எனவே இது ஒமேகா ஸ்கொயர்டு bi c ஸ்கொயர்டு E ஆக திரும்ப மாறும் எனவே k ஒமேகா c க்கு சமமாக இருந்தால் இந்த தீர்வு சரியானது இது பயணிக்கும் ஒரு அலையின் சமன்பாடு எனவே இந்த டெரிவேஸன் தெளிவாக இருக்கிறதா எனவே நாம் மிகவும் எளிமையான மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளைப் பயன்படுத்துகிறோம் மேலும் அவை நான்கு சரியாகப் பயன்படுத்தப்பட்டன அவற்றில் ஒன்றைக் கூட நாம் விட்டுவிடவில்லை நாம் என்ற பாக்ட் பயன்படுத்துகிறோம் D மற்றும் E இடையேயான உறவைப் பயன்படுத்துகிறோம் நாம் என்ற பாக்ட் பயன்படுத்துகிறோம் B மற்றும் mu இடையேயான உறவைப் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த உறவுகள் அனைத்தும் சில எளிய வெக்டர் கால்குலஸ் அடையாளங்களுடன் பயன்படுத்தப்பட்டன எனவே இது CEM இன் கதையாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் பௌண்டரி கண்டிஷன்ஸ் வெக்டர் கால்குலஸ் ஆகியவற்றைப் பயன்படுத்தி நீங்கள் எல்லாவற்றையும் சரியாகக் கணக்கிடலாம் எனவே இந்த வகையான டெரிவேஸன் முதலில் புரிந்து கொள்ளப்பட்டபோது இது ஒரு பெரிய விஷயமாகும் ஏனென்றால் முந்தைய பாடத்தில் நான் குறிப்பிட்டது போன்ற மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளைப் பார்த்தால் இவை ரெசிஸ்டர்ஸ் கேபஸிடர்ஸ் தூண்டல் நீரோட்டங்களைக் கையாளும் ஆய்வகத்தில் பெறப்பட்டன இந்த சமன்பாடுகள் எவ்வாறு பெறப்பட்டன எப்படியாவது நீங்கள் ஒரு அலை சமன்பாட்டிலிருந்து வெளியேற முடிகிறது இது சூரியனில் இருந்து ஒளி எவ்வாறு எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் வந்து சேரும் என்பதை உங்களுக்கு விளக்குகிறது எனவே மின்காந்தத்திற்கும் ஒளியியலுக்கும் இடையிலான இந்த தொடர்பு உண்மையில் மேக்ஸ்வெல்லால் சாத்தியமானது இந்த இடப்பெயர்ச்சி வெளிப்பாடு இங்கே இல்லாதிருந்தால் இந்த விஷயம் வேலை செய்திருக்காது என்பதை நீங்கள் கவனித்து இருப்பீர்கள் நேரத்தை பொறுத்து இரண்டாவது டெரிவேட்டிவ்ஸ் என்னால் பெறமுடியாது இவர்கள் சொல்வது நடந்து இருக்காது எனவே இது எல்லாம் மிக நன்றாக வருகிறது நாம் முன்னேறுவதற்கு முன் ஏதேனும் கேள்விகள் உள்ளதா மிகவும் எளிமையான உங்களில் பலர் இந்த அலை சமன்பாடு டெரிவேஸன் முன்பே பார்த்திருக்கலாம் எனவே இது எல்லாம் நன்றாக இருக்கிறது இதுதான் மேக்ஸ்வெல் மற்றும் நிறுவனத்தால் உண்மையான மதிப்புள்ள பிஸிக்கல் குவான்டிடிஸ் அடிப்படையில் இது எழுதப்பட்டது இப்போது அது மாறிவிடும் என்பதால் நாம் அனைவரும் மின் பொறியியலாளர்கள் நாம் பேஸர்களை விரும்புகிறோம் ஏன் நாம் பேஸர்களை விரும்புகிறோம் மீண்டும் இது மின்சார பொறியியலாளர்களின் எளிய சொத்து நமக்கு சிரமப்படுவது பிடிக்காது எனவே கணிதத்தை எளிதாக்க விரும்புகிறோம் எனவே இது பேஸர்களைப் பயன்படுத்துவது கணித சிக்கலைக் குறைக்க உதவுகிறது எனவே நான் என்ன செய்கிறேன் நான் என் பிஸிக்கல் குவான்டிடிஸ் இங்கே எடுத்துக்கொள்கிறேன் அது E மற்றும் நான் அதை ஃபாசர் அடிப்படையில் எழுதுகிறேன் எனவே இப்போது ஒரு பேஸர் என்றால் என்ன இது ஒரு சிக்கலான வெக்டர் எனவே இது சிக்கலானது நான் e ஒமேகா t க்கு ஃபாஸர் மற்றும் இது i வெளிப்படையாக ஒரு சிக்கலான அளவாக இருக்கப் போகிறது மேலும் ஆய்வக உலகில் உண்மையான மதிப்புமிக்க அளவுகளை மட்டுமே நான் கையாள விரும்புகிறேன் என்பதால் உண்மையான பகுதியை எடுத்துக்கொள்வதன் மூலம் நான் தொடர்புபடுத்தினேன் அதைத்தான் நாம் செய்வோம் இதை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நான் நேரம் மற்றும் ஸ்பேஸ் பங்கையும் பிரிக்கிறேன் நான் அதை இரண்டு தனித்தனி மாறிகளாக மாற்றினேன் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளுடன் இது எனக்கு வசதியானது ஏனெனில் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் எளிமையான லீனியர் எனவே எல்லா டைம் டிரைவேடிவ் களுக்கும் என்ன நடக்கிறது நீங்கள் எங்கு பார்த்தாலும் வெளியே வரும் டிரைவேடிவ் இல்லாமல் போய்விடும் எனவே இங்கே என் நான்கு சமன்பாடுகளுக்கும் இதுதான் நடக்கும் தொடர்ச்சியான சமன்பாட்டை நான் இனி எழுதவில்லை ஏனெனில் அது புரிந்து கொள்ளப்பட்டது காந்த மின்னோட்டத்தையும் காந்தக் சார்ஜையும் நான் தக்க வைத்துக் கொண்டேன் அவை பிஸிக்கல் குவான்டிடிஸ் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவை கணித வசதிக்காக அறிமுகப்படுத்தப்படும் எனவே ஆய்வகத்தில் செல்லுபடியாகும் சமன்பாடுகள் என்ன என்று யாராவது உங்களிடம் கேட்டால் நீங்கள் நீல வெளிப்பாடுகளை சொல்வீர்கள் வேறு ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் வெவ்வேறு பிரிவுகளில் இருந்து புத்தகங்களைப் படிக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிஙில் ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் மின்சார பொறியியலாளர்கள் வழக்கமாக இல் பயன்படுத்துகிறார்கள் ஒளியியல் சமூகத்தின் இயற்பியலை அவர்கள் இல் பயன்படுத்த விரும்புகிறார்கள் என்று சொல்லலாம் எனவே நீங்கள் படிக்கும் எந்த புத்தகத்திலும் ஆரம்பத்தில் அவர்கள் பயன்படுத்திய டைம் கன்வென்ஸன் என்ன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டுமே சரியானவை ஆனால் நீங்கள் குழப்பமடைந்துவிட்டால் உங்கள் பதில்கள் எல்லா இடங்களிலும் எளிய வேறுபாடு காரணமாக மைனஸ் அடையாளத்தால் தவறாக இருக்கும் மற்றொரு வேறுபாடுகள் நிச்சயமாக பிசிசிஸ்ட்ஸ் j ஐப் பயன்படுத்த மாட்டார்கள்அவர்கள் i ஐ பயன்படுத்துவார்கள் ah இது கற்பனை மாறிலிக்கு ஆன மற்றொரு விஷயம் எனவே அவை ஃபாசர் உறவுகள் எனவே இந்த சமன்பாடுகள் உடன் பாடத்திற்குள் செயல்படுவோம் இதை நாம் தீர்த்தவுடன் அதாவது யாராவது சரி என்று நான் சொன்னால் இப்போது ஆய்வக அளவை எனக்குக் கொடுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சமன்பாடுகளை நீங்கள் தீர்க்கிறீர்கள் அதில் இருந்து சில E மற்றும் H கிடைத்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மாணவர் போடு மாணவர் இல்லை நீங்கள் இதை தீர்த்து விட்டீர்கள் இப்போது உங்கள் E மற்றும் H ஒரு கணக்கீட்டின் விளைவாக வெளிவந்துள்ளது யாரோ ஒருவர் இப்போது ஆய்வகத்தில் உண்மையான அளவு ஆய்வகத்தில் உள்ள பிஸிக்கல் மின்சார புலம் எனக்குக் கொடுங்கள் என்று கூறுகிறார் நீங்கள் என்ன செய்வீர்கள் மாணவர்rho மற்றும் m அது சரி rho மற்றும் m பயன்பாடு போய்விட்டது நான் ஏற்கனவே E மற்றும் H க்கு தீர்க்க அவற்றைப் பயன்படுத்தினேன் இப்போது நான் என்ன செய்வது உண்மையான பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக அது தவறாகிவிடும் இப்போது அது போதாது நீங்கள் வேறு என்ன செய்ய வேண்டும் மாணவர் உங்களுக்கு ஒரு mu r கிடைத்துள்ளது குறிப்பு நேரம் 1831 நான் யை பெருக்க வேண்டும் நீங்கள் E r இன் உண்மையான பகுதியை எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு நேர மாற்ற அளவு கிடைக்கும் நாங்கள் அதை விரும்பவில்லை எனவே அதில் நிலைத்திருப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது முழு நேரத்தையும் சார்ந்து இருக்கும் எனவே அவை மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளின் பேஸர் வடிவங்களாக இருந்தன D மற்றும் EB மற்றும் H மற்றும் மின்னோட்டத்தை நான் எவ்வாறு தொடர்புபடுத்துவது என்பது அடுத்த விஷயம் எனவே இந்த கன்ஸ்டியூட்டிவ் ரிளேஸன்ஸ் என்று நான் இங்கு எழுதுகிறேன் எனவேD மற்றும் E இடையேயான உறவு எப்சிலன் பெர்மிட்டிவிட்டி அடிப்படையில் உள்ளது B மற்றும் H இடையேயான உறவு MU ஊடுருவலின் அடிப்படையில் உள்ளது இந்த சட்டம் என்னவென்று தெரிந்த எவரும் இங்கே இருக்கிறார்களா மாணவர் ஓம்ஸ் லா ஓம்ஸ் லா Ohm's law இது உங்கள் பிரபலமான ஓம்ஸ் லா Ohm's law இப்போது நாம் பேசிய புலங்கள் கண்ணாடி அல்லது மரம் அல்லது இலவச இடம் எதுவாக இருந்தாலும் அந்த பொருள் உண்மையில் எங்கிருந்து வருகிறது மாணவர் எனவே இங்குதான் நடுத்தர பண்புகள் இடம் பெறுகின்றன பொருள் பண்புகளின் மிகவும் எளிமையான பதிப்பாக நான் எழுதியது என்னிடம் உள்ளது உண்மையில் கண்டிப்பான அர்த்தத்தில் பார்த்தாள் இந்த சமன்பாடுகளை நான் தவறாக எழுதியுள்ளேன் மேலும் இந்த போக்கில் மேலும் செல்லும்போது அவற்றை சரிசெய்வோம் உதாரணமாக இது ஒரு எளிய மாறிலி என்று தெரிகிறது உண்மையில் இது ஒரு ஐசோட்ரோபிக் மீடியாவிற்கான டென்சராக இருக்கலாம் ஒளியியலில் உள்ள லென்ஸ்களில் நாம் அனைவரும் வித்தியாசமாக ஒரு திசையில் பயணிக்கிறோம் பின்னர் மற்றொரு திசையில் பயணிக்கிறோம் மற்றும் ஐசோட்ரோபிக் விஷயங்களும் உள்ளன இந்த எப்சிலனை ஒரு டென்சராகவோ அல்லது மியூவை ஒரு டென்சராகவோ மாற்றுவதன் மூலம் கைப்பற்றப்படுகிறது இந்த அமைப்புச் சமன்பாடுகளில் மேலும் சிக்கல்கள் உள்ளன நாம் அதற்கு வரும்போது அவற்றைச் சுட்டிக்காட்டுவேன் எனவே பயன்படுத்தப் போகும் சமன்பாடுகளின் முக்கிய தொகுப்புகள் இவைதான்